எனவே இந்த சமன்பாடு நாம் பார்த்த சமன்பாடு 8 இப்போது மற்றொரு விஷயம் என்னவென்றால் லோடு மாற்றம் வேகம் அல்லது அதிர்வெண் மாறுபாட்டால் பொறுத்து மாறும் என்று கருதப்படுகிறது லோடு அதிர்வெண் பொறுத்து மாறும் மற்றும் அது அதிர்வெண்ணுக்கு மாறாது என்று கருதப்படுகிறது இருப்பினும் அமைப்பு அதிர்வெண் ΔF இல் சிறிய மாற்றங்களுக்கு மிகச் சிறிய PL∂f மாற்றம் அதிர்வெண்ணைப் பொறுத்து லோடு மாற்ற விகிதம் நிலையானது அதிர்வெண் மாற்றத்திற்கு லோடு மாறும் என்று நாம் கருதுகிறோம் எனவே இந்த லோடு மாற்றங்களை PL∂fΔf ஆக வெளிப்படுத்தலாம் PL∂f நிலையான மற்றும் இதன் காரணமாக நீங்கள் Δf இல் மிகச் சிறிய மாற்றம் காரணமாக D இருக்கலாம் இது Δf ஆக மிகச் சிறியது இது சமன்பாடு 9 இவை D 0 க்கு பிறகு நாம் பார்ப்போம் ஆனால் லோடு பொறுத்து மாறும் என்று நாம் கருதுவோம் எனவே அதிர்வெண்ணில் மாற்றம் எனவே அந்த முறையில் PL∂f ஒரு நிலையான கருதப்படலாம் பின்னர் எப்படி வரும் என்பதை நாம் எடுத்துக்கொள்வோம் நாம் எடுக்கும் சிறிய உதாரணம் வரும் எனவே இது உங்கள் டி எஃப் எனவே சக்தி சமநிலை சமன்பாடு எனவே சக்தி சமநிலை சமன்பாடு இது ஒன்று Pg ΔPL அதற்கு இரண்டு சொற்கள் உள்ளன ஒன்று இயக்க ஆற்றலின் மாற்ற விகிதம் இயக்க ஆற்றல் மாற்ற விகிதம் சக்தி உங்களுக்குத் தெரியும்

Δf எனவே நாம் இரு பக்கங்களிலும் லாப்லேஸ் உருமாற்றத்தை பின்னர் எடுப்போம் ஆனால் S ஐப் பயன்படுத்துவதைத் தவிர்த்து உங்கள் அருகிலுள்ள நேர மாறிலியைப் பயன்படுத்துங்கள் நான் Pg அல்லது ΔP L அல்லது உங்கள் Δf வைக்க மாட்டேன் அது உங்களுக்கு புரியும் நாம் எல்லா இடங்களிலும் S ஐ வைத்தால் அது உங்களுக்கு கொஞ்சம் விகாரமாக தெரியும் அதனால் நான் அதை விரும்பவில்லை இப்போது இந்த சமன்பாட்டை நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை இருபுறமும் P r மூலம் வகுக்கிறீர்கள் எனவே இது PgPr PLPr2Hf0ddtΔfDPr Δf எனவே இது P r ஒரு அடிப்படை மதிப்பு என்று நீங்கள் கருதினால் ΔP g மெகாவாட் ஆகும் ΔP g ஒரு யூனிட்டுக்கு மைனஸ் ΔP L அது ஒரு யூனிட்டுக்கு பிறகு 2Hf0ddtΔf Δf ஹெர்ட்ஸில் உள்ளது இந்த f0 ஹெர்ட்ஸ் என்பது இங்கே இரண்டாவது அலகு மாற்றம் இல்லை D என்பது யூனிட்டுக்கு ஏனெனில் இந்த D உங்கள் ∂P L∂f க்கு சமம் மற்றும் நீங்கள் அதை P r ஆல் வகுக்கிறீர்கள் எனவே DP r ∂P L ∂f 1P r இருக்கும் எனவே P r மீது ∂P L அது ஒரு யூனிட்டுக்கு மாறும் ஆனால் அதிர்வெண் ஹெர்ட்ஸ் இருக்கும் அதாவது ஹெர்ட்ஸுக்கு யூனிட் மெகாவாட்டுக்கு டி யூனிட்டுக்கு இருக்கும் அதனால் இந்த டி இங்கு ஒரு யூனிட்டுக்கு எழுதப்பட்டுள்ளது எனவே டி என்பது ஒரு யூனிட்டுக்கு யூனிட்டுக்கு என்றால் இது எழுதப்பட்டிருந்தால் இது சமன்பாடு 10 ஆகும் எனவே அடுத்தது அதாவது நீங்கள் லாப்லேஸ் எடுத்து இந்த இரண்டையும் மாற்றியமைத்தால் அடுத்தது பிடித்துக் கொள்ளுங்கள் இந்த ΔP g ΔP L D அனைத்தும் ஒரு யூனிட்டுக்கு உள்ளது எனவே மீண்டும் இந்த அலகுக்கு எழுத முடியாது ஆனால் சமன்பாடு 10 க்கு மேல் இந்த மதிப்புகள் அனைத்தும் நான் குறிப்பிடும் வரை அனைத்தும் ஒரு யூனிட்டுக்கு மட்டுமே இருக்கும் ஆனால் மீண்டும் நான் ஒரு யூனிட்டுக்கு எழுத மாட்டேன் பிறகு விஷயங்கள் விகாரமாகிவிடும் நான் அதை விரும்பவில்லை ஆனால் சமன்பாடு 10 முதல் எல்லாமே ஒரு யூனிட்டில் உள்ளது மற்றும் நிச்சயமாக அதிர்வெண் ஹெர்ட்ஸில் உள்ளது H இரண்டாவது இடத்தில் இருக்கும் f 0 ஹெர்ட்ஸ் ஆனால் இந்த ΔP g மதிப்பு ΔP L மதிப்பு D அனைத்தும் ஒரு யூனிட்டில் எனவே மீண்டும் மீண்டும் நான் எழுத மாட்டேன் ஆனால் புரிந்துகொள்ளத்தக்கது எனவே ஒவ்வொரு முறையும் நான் Pg PLs or Δfபோடவில்லை அது லாப்லேஸ் உருமாற்றம் புரிந்துகொள்ளத்தக்கது கணிதத்தில் எழுதுவது எளிதாக இருக்கும் ஆனால் அது புரிந்துகொள்ளத்தக்கது எனவே நீங்கள் இந்த சமன்பாட்டின் லாப்லேஸ் உருமாற்றத்தை இருபுறமும் எடுத்துக்கொள்கிறீர்கள் உங்களால் எளிமையாக்க முடிந்தால் லாப்லேஸ் டிரான்ஸ்ஃபார்மை எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் அவ்வாறு செய்தால் நீங்கள் ΔfPg ΔPLD2Hf0S பெறுவீர்கள் இது இப்போது உங்களுக்குத் தெரியும் எனவே இந்த சமன்பாடு ஒரு லாப்லேஸ் உருமாற்றம் என்று நீங்கள் எடுத்துக் கொண்டால் அது ஆரம்ப நிலைகளாக எஸ் 0 ஆக இருக்கும் உங்கள் Δf க்குள் S ஆனால் S ஐ நான் அடைப்புக்குறி என்று அழைக்கிறேன் எனவே இது உங்கள் 2Hf 0 SΔf ஆகும் இது லாப்லேஸ் உருமாற்றத்தை எடுத்து எளிதாக்குவதில் இந்த விஷயங்கள் அனைத்தும் D ஆக இருக்கும் எனவே நீங்கள் அவ்வாறு செய்தால் அது Δf ஆக மாறும் Pg ΔPLD2Hf0S இந்த வழியில் அது வரும் அல்லது உங்களால் என்ன செய்ய முடியும் இதை நீங்கள் மேலும் எளிமைப்படுத்தலாம் அதாவது இந்த விஷயம் எப்படி வருகிறது ΔfPg ΔPLKp1STp இந்த சமன்பாட்டிலிருந்து விஷயங்கள் எப்படி வருகின்றன D ஆல் வகுக்கிறீர்கள் நான் உங்களுக்காக எழுதுகிறேன் இது சமன்பாடு ΔfPg ΔPLD2Hf0S இது சமன்பாடு நீங்கள் D ஆல் வகுக்கப்பட்ட இருக்கும் fPg ΔPL1D12HDf0S நீங்கள் K p என்பது 1D க்கு சமம் மற்றும் T p என்பது சக்தி அமைப்பு நேர மாறிலி அது 2HDf0 இது இரண்டாவது எனவே நீங்கள் இதை வரையறுத்தால் இந்த சமன்பாடு மாறும் Kp1STpPg ΔPL எனவே இடது பக்கத்தை நான் இங்கே எழுதியது உங்கள் வலது புறம் தான் எனவே இந்த Δf ΔfPg ΔPLKp1STp இது சமன்பாடு 11 ஆகும் எனவே T p உங்கள் பவர் சிஸ்டம் நேர மாறிலி 2HDf0 மற்றும் K p 1D க்கு சமமாக இருக்கும் போது நாம் சில சமயம் மின்சக்தி ஆதாயம் என்று அழைக்கிறோம் எனவே இந்த கவர்னர் பரிமாற்ற செயல்பாடு டர்பைன் மற்றும் இந்த ஜெனரேட்டர் மூலம் கிடைத்தது இது சில நேரங்களில் நாம் இதை சக்தி அமைப்பு பரிமாற்ற செயல்பாடு அல்லது ஜெனரேட்டர் பரிமாற்ற செயல்பாடு என்று அழைக்கிறோம் நீங்கள் அதைப் பெற்றவுடன் நீங்கள் கவர்னர் டர்பைன் மற்றும் ஜெனரேட்டரை இணைக்கிறீர்கள் ஏனென்றால் இங்கே Pgதொடர்புடையது நிச்சயமாக ΔP L உள்ளது எனவே இது நீங்கள் ஒரு சிறிய தொகுதி வரைபடத்தில் குறிப்பு செய்தால் இது எனவே இது Pg இது ΔP L ΔP L என்பது மைனஸ் அடையாளம் ΔP g பிளஸ் ஏனெனில் oneP g ΔP L ஆனது பிளாக் வரைபடம்Kp1STp ஆனது Δf சிறிய ΔF அவைகள் ஒன்றே நான் இங்கே எழுதியுள்ளேன் இது ஜெனரேட்டர் லோடு மாதிரியைக் குறிக்கும் தொகுதி வரைபடம் சில நேரங்களில் நாம் இந்த பகுதியை சில நேரங்களில் சக்தி அமைப்பு மாதிரி கூட அழைக்கிறோம் எனவே இந்த பகுதி எனவே Pgடர்பைனுடன் தொடர்புடையது நீங்கள் டர்பைன் பவர் அவுட்புட் என்று அழைக்கிறீர்கள் Pg பின்னர் அது ΔE கவர்னர் வெளியீடு தொடர்பானது பின்னர் இறுதியாக Δf என்பது உள்ளீடு மற்றும் நீங்கள் எழுதுங்கள் எனவே இவை அனைத்தையும் நாம் உருவாக்கியுள்ளோம் இப்போது நீங்கள் இணைத்தால் இப்போது இது இப்படி இருக்கும் ஏனென்றால் இந்த கவர்னரை நீங்கள் தடுத்தீர்கள் இது U Δfஆர் உங்களுக்குத் தெரியும் இது ΔE ஒரு நிமிடம் நீங்கள் இப்போது ஒன்றன் பின் ஒன்றாக செய்வோம் பிறகு இந்த பகுதியை பாருங்கள் இது கவர்னர் பகுதி இதை நாம் உங்களுக்கு காண்பிப்பேன் நான் உங்களுக்கு பிடித்துக் காட்டுகிறேன் இது உங்கள் வேகக் கட்டுப்பாட்டு அளவுரு ஆர் இதைப் பற்றிப் பிடித்துக் கொள்ளுங்கள் இதைப் பற்றி நாம் எப்படி இந்த மாதிரியை வளர்த்துக் கொள்கிறேன் உங்களுக்கு ஒரு நல்ல உணர்வு இருக்கும் எனவே இது உங்கள் விசையாழி பகுதி முதலில் உங்களுக்குக் காட்டுகிறேன் இது உங்கள் விசையாழி பகுதி இது உங்கள் விசையாழி பகுதி 1SKrTr1STt1STr ΔE என்பது உள்ளீடு ΔP g என்பது வெளியீடு எனவே இது ΔP g என்பது வெளியீடு எனவே இந்த 2 சொற்கள் உள்ளன எனவே அந்த ஸ்டேட் மாறி வடிவத்தின் காரணமாக நீங்கள் அதை நீக்கிவிடுகிறோம் எனவே இது ஒரு மாறிக்கு இடையில் சேர்க்கப்பட்டுள்ளது Pv ஆனால் இது 2 மற்றும் டெல்டா மற்றும் இது இப்போது நாம் இதை சிறியதாக ஆக்கினோம் Pg ΔPL இப்போது இதை உருவாக்கியுள்ளோம் மேலும் இது ஏற்கனவே ΔE x u மைனஸ்1R 11STg ஆக மாற்றியுள்ளது மேலும் இந்த உள்ளீடு Δf அந்த ப்ளாக் வரைபடத்திலும் காட்டப்பட்டுள்ளது நீங்கள் இந்த விஷயங்களை எல்லாம் எழுதி அதைச் சேர்க்கவும் இது ஒரு மூடிய வளைய அதிர்வெண் பரிமாற்ற செயல்பாட்டை நிறைவு செய்கிறது எனவே 1 நிமிடம் இது உங்கள் டர்பைன் மாடல் உங்களுக்குக் காண்பிப்பேன் இங்கே இந்த வேகத்தை நாம் எடுத்தோம் அந்த வேகமாற்றி காட்டப்படவில்லை ஆனால் நான் ஒரு வேக மாற்றியை உங்களுக்கு நான் காட்டி இருப்பேன் இது ஒரு இறுதி தொகுதி வரைபடம் ஆனால் இது ஏற்கனவே பெறப்பட்டது u கழித்தோம் இதுவும் ΔEபெறப்பட்டது எனவே இது u ΔfR11STg ஒன்றாக இணைக்கப்பட்டது மற்றும் அதன் உள்ளீடு இப்போது Δf ஆக உள்ளது எனவே இந்த Δf என்பது சிறிய டெல்டா எனவே இது உங்கள் டெல்டா அதே விஷயம் எனவே இது இங்கே வருகிறது Δf இங்கிருந்து வருகிறது எனவே இது ஒரு மூடிய வளைய அமைப்பு எனவே இதனுடன் இது ஒரு ரீஹீட் டர்பைனுடன் கூடிய ஒரு ஜெனரேட்டிங் யூனிட்டின் ஒரு தொகுதி வரைபட குறிப்பு ஆகும் அது தனிமைப்படுத்தப்பட்ட அல்லது ஒற்றை பகுதி மின் அமைப்பு பின்னர் வரும் எனவே இதை நீங்கள் அந்த தனிமைப்படுத்தப்பட்ட சக்தி அமைப்பு என்று அழைக்கிறீர்கள் இது கவர்னர் இது டர்பைன் மற்றும் இது உங்கள் சக்தி அமைப்பு எனவே இது நான் ரோட்டர் மந்தமான லோடு எழுதினேன் இது இந்த கோடு பகுதி டர்பைன் மற்றும் இந்த பகுதி கவர்னர் மற்றும் இது உங்கள் கட்டுப்பாட்டு சமிக்ஞை எனவே இப்போது இதை நாம் இந்த தொகுதி வரைபடம் கிடைத்துள்ளது அந்த ஸ்டேட் குறிப்பு ற்கு நாம் செல்ல வேண்டும் பின்னர் நிலையான நிலை பிழை மற்றும் பிற விஷயங்களை நாம் பார்ப்போம் எனவே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் இதை நாம் x the வடிவத்தில் செய்ய வேண்டும் அது AxBu க்கு சமம் எனவே இந்த வெளியீட்டை x1 இந்த Pg x2 ஆக எடுத்துக் கொள்ளப்படுகிறது ஏனெனில் நீங்கள் இதை x3 ஆக எடுத்துள்ள இந்த வெளியீட்டை எடுத்துக் கொள்ளப்படுகிறது இந்த ஸ்டேட் மாறி நிலை மற்றும் இந்த கவர்னரின் ஒரு வெளியீடு கால மாறிலி இது x4 எனவே u நாம் அனைத்து ஆரம்ப நிபந்தனைகளும் 0 என்று வைத்துக்கொள்ள வேண்டும் எனவே நாம் x1 x2 x3 x4 என்று எழுத வேண்டும் நான் அதை வைக்க வேண்டும் அதை ஸ்டேட் மாறி வடிவத்தில் வைக்க வேண்டும் எனவே நாம் ஸ்டேட் இடப் குறிப்பு இவை அனைத்தும் இங்கே காட்டப்பட்டுள்ளன Δf x1 ஆக எடுக்கப்பட்டுள்ளது ΔP g x 2 ஆக எடுக்கப்பட்டது Pv என்ற பெயரை x3 என்றும் ΔE x4 என இந்த 4 நிலை மாறிகள் கொடுத்துள்ளேன் எனவே படம் 12 இன் ஒவ்வொரு தொகுதியையும் விவரிப்பதன் மூலம் வேறுபட்ட சமன்பாடு எழுதப்படுகிறது இது படம் 12 ஆகும் இது ஸ்டேட் மாறி குறிப்பின் அடிப்படையில் S என்பது ddt ஆல் மாற்றப்படுகிறது ஏனெனில் அது ஒரு லாப்லேஸ் மாற்றத்தில் உள்ளது எனவே நான் இங்கு எழுதிய அனைத்து சமன்பாடுகளையும் நீங்கள் x1 x2 x3 x4 செய்வீர்கள் ஆனால் அதை நான் இங்கு எழுதினேன் விஷயங்கள் புரிந்துகொள்ளும் வகையில் நீங்கள் எழுதுவதற்காக நான் இங்கே எழுதுகிறேன் எனவே நாம் முதலில் எப்படி எழுதுகிறோம் என்று பாருங்கள் உங்கள் x1 க்கான சமன்பாட்டை எழுதுங்கள் இது உங்கள் x1 எனவே நாம் இதை எப்படி செய்வோம் 1 நிமிடம் இங்கே ஒன்று அல்லது இரண்டு சிறிய விஷயங்களை நீங்கள் இதைப் புரிந்து கொள்ள வேண்டும் x1 எனவே x1 நான் கொஞ்சம் மெதுவாக எழுதுவேன் இது கையெழுத்து நன்றாக இருக்கும் ஏனெனில் இது ஒரு பேனா மற்றும் காகிதம் எனவே இது உங்கள் x1 இந்த ΔP g உங்கள் x2 க்கு சமம் எனவே அடிப்படையில் அது இருக்கும் x1x2 ΔPLKp1STp எனவே அது உங்கள் x 1 நீங்கள் குறுக்கு பெருக்கலாம் அதாவது அது இருக்கும் x1Sx1TpKpx2 KpPL அதாவது Sx1 இருக்கும் அதாவது x1x1TpKpx2 KpPL அதாவது அப்படியே இருங்கள் அதாவது இது x1Tp x1Kpx2 KpPL எனவே x1 1Tpx1KpTpx2 KpTpPL எனவே இதுதான் இந்த சமன்பாட்டை நான் இங்கு எழுதியுள்ளேன் இது சமன்பாடு 12 ஆகும் எனவே நான் இங்கே எழுதியது இதுதான் சமன்பாடு 12 எனவே இதை பல படி எழுதுவதற்குப் பதிலாக இங்கே நான் நேரடியாக எழுதியுள்ளேன் ஆனால் இங்கே நான் இதற்கு சமம் அடுத்து பிற சமன்பாடுகளை எழுதுவதற்கு முன் இப்போது எழுதுவோம் ̇ நான் ஏன் எழுதுவேன் இப்போது நாம் தெரிந்து கொள்ளலாம் உங்கள் வரைபடத்திற்கு வாருங்கள் இந்த x3 முதலில் நான் எழுதுகிறேன் ̇ பின்னர் நான் க்கு வருவேன் எனவே x3 இருக்கும் வரைபடத்தைப் பார்த்தால் x4 x 11STt க்கு சமம் எனவே இந்த வரைபடத்திலிருந்து x3 x41STt க்கு சமம் பிறகு குறுக்கு பெருக்கத்திற்கு செல்லுங்கள் x3Sx3Ttx4 அதாவது Sx3 ̇ அதனால் தான் x3x3Ttx4 அதாவது x3Tt x3x4 அதாவது உங்கள் x3 1Ttx31Ttx4 இது சமன்பாடு 14 இப்போது நாம் x2 க்கு வருவோம் ஏனெனில் ̇ சமன்பாட்டில் இது தேவைப்படுகிறது அதனால்தான் முதல் பெறப்படுகிறது அடுத்து உங்கள் x21SKrTr1STr x3 x21SKrTr1STr x3 இப்போது நீங்கள் இப்போது இந்த ஒரு குறுக்கு பெருக்கத்தால் பெருக்கும்போது அதனால் 1STrx2x3Sx3KrTr எனவே இதை நீங்கள் பெருக்கினால் x2x2Trx3x3KrTr that நீங்கள் அந்த சமன்பாட்டிலிருந்து மாற்ற வேண்டும் x2x2Trx3KrTr 1Ttx31Ttx4 அதாவது x2Tr x2x3 KrTrTtx3KrTrTtx4 பின்னர் இரு பக்கங்களையும் நீங்கள் T r ஆல் வகுத்து எளிமைப்படுத்தினால் நீங்கள் பெறுவீர்கள் x2 1Trx2 x3KrTtx4 இது சமன்பாடு 13 எனவே x1 x2 x3 சிறிது நேரத்தை மிச்சப்படுத்துவதற்காக நான் அதைச் க் காட்டினேன் ஆனால் நான் இதைச் செய்யவில்லை அடுத்து உங்கள் ̇ இந்த வரைபடத்தில் பாருங்கள் இது உங்கள் x4 x4u x1R11STg எனவே மீண்டும் குறுக்கு பெருக்கத்தை எழுதுவது x4x4Tg x1Ru x4Tg x1R x4u x4 x1TgR 1Tgx41Tgu இது சமன்பாடு 15 அனைத்து ஸ்டேட் மாறி சமன்பாடு x1 x2 x3 எப்படி 4 நிலை மாறிகள் ப் பெறுவது என்பது புரியும் எனவே இது போன்ற நிலை மாறியை நான் எடுத்துள்ளேன் நீங்கள் இங்கே x1 x2 x3 x4 என்று அழைக்கிறீர்கள் நீங்கள் இதை x1 x2 x3 x4 என்று எடுத்துக் கொண்டால் பிரச்சனை இல்லை நீங்கள் விரும்பும் வழியில் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் எனவே இதெல்லாம் பிறகு நாம் இந்த சமன்பாட்டை x dot இல் என்பது AxBu வடிவத்திற்கு சமம் அதாவது இந்த வடிவத்தில் எழுத வேண்டிய இந்த சமன்பாடு x AxBuΓp இந்த Γp நீங்கள் இந்த சமன்பாட்டை எழுத வேண்டும் இப்போது நீங்கள் செய்தால் அதனால் நாம் எதை ப் பெறுகிறோம் எனவே நீங்கள் அதை x உருவாக்கும் போது A AxBuΓp சமம் எனவே இது உங்களுடைய ஒரு மேட்ரிக்ஸ் A B மற்றும் u இது PL Γp என்றால் இந்த p உங்கள் P L க்கு சமம் ஏனெனில் லோடுயில் மாற்றம் எனவே PL எனவே u மற்றும் PL ஆனால் நீங்கள் இந்த சமன்பாட்டைப் பார்த்தால் நாம் PL ஐ எடுத்துள்ளோம் எனவே இது p என்பது PL க்கு சமம் எனவே நீங்கள் இந்த படிவத்தில் x AxBuΓp சமமாக இருந்தால் எனவே இந்த A நிலைமாற்ற மேட்ரிக்ஸ் வலது B என்பது உங்கள் கட்டுப்பாட்டு மாற்ற மேட்ரிக்ஸுக்கு சமம் மற்றும் என்பது தொந்தரவு மாற்ற மேட்ரிக்ஸுக்கு சமம் இது இது தான் இது உங்கள் காமா இது உங்கள் காமா இது பி இது A A B மற்றும் Γ x1 x2 x3 x4 ஆகியவை ஸ்டேட் மாறிகள் u என்பது கட்டுப்பாட்டு மாறி மற்றும் ΔP L அடிப்படையில் அமைப்பில் உள்ள மாற்றம் எனவே நீங்கள் இதை எழுதினால் இந்த சமன்பாடுகளான 12 13 14 மற்றும் 16 இந்த 1Tpx1KpTpx2 KpTpPLஇந்த சமன்பாட்டில் x3 x4சொல் இல்லை எனவே அவற்றின் குணகங்கள் 0 எனவே இது 0 0 ஏனெனில்x1 x2 x3 x4 இந்த சமன்பாட்டில் எந்த u இல்லை எனவே இவை அனைத்தும் 0 பின்னர் அமைப்பில் உள்ள மாற்றம் KpTp x PL உள்ளது எனவே முதல் வரிசையில் இது KpTpinto PLஇங்கே உள்ளது இது எழுதப்பட்டது இது உங்களுக்குத் தெரியும் என்று நினைக்கிறேன் இதேபோல் x1 க்கு சமம் இங்கு ஈடுபடவில்லை எனவே இது 0 இது உங்கள் ̇ அதாவது 1Tr எனவே 1Trஇங்கே உள்ளது பின்னர் இது 1Tr KrTt எனவே 1Tr KrTt x3x3 மூன்றாம் காலத்திலும் நான்காவது கால KrTt x4 மற்றும் u சொல் இல்லை மாற்றம் இல்லை எனவே இது 0 இது 0 ஆகும் இப்போது மூன்றாவது கால மைனஸ் x3 மற்றும் x4 மட்டுமே மற்றவை எல்லாம் 0 ஆகிறது அதனால் x1 0 x2 0 1Tt அது1Tt is x 3 இது 0 இது 0 மற்றும் கடைசி கால x4 x1 மற்றும் x4 ஆகியவை x2 x3 இல் இல்லை இரண்டும் மைனஸ் அடையாளம் எனவே 1 0 0 மற்றும் x4 இது 1T g இது ஒரு x4 மற்றும் அது u 1Tgu எனவே 1Tg இங்கே உள்ளது ஏனெனில் இது u இங்கே 0 எனவே இது இந்த படிவத்தில் எழுதப்பட்ட X equal x1 x2 x3 x4 ̇ X AxBuΓp க்கு சமம் எனவே X AxBuΓp க்கு சமம் என எழுதலாம் Xx1 x2 x3 x4 A அணி இந்த அணி A 1Tp KpTp 0 0 0 1Tr krTt 0 0 1Tt 1Tt 1RTg 0 0 1Tg B0 0 0 1Tg இதேபோல் KpTp 0 0 0 ஆனால் அந்த இடத்தை இங்கே சேமிக்க முடியும் என்பதால் ஒரு ட்ரான்ஸ்போஸ் எடுத்துக் கொள்ளப்படுகிறது எனவே இந்த p உங்கள் ΔP L அமைப்பு லோடு மாற்றம் இந்த ஸ்டேட் மாறி நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன்